அளவு வரிசை பகுப்பாய்வு எனவே எல்லை அடுக்கில் உள்ள சாய்வுகளைப் பார்த்து கடைசி விரிவுரையில் நிறுத்தினோம் எனவே எல்லை அடுக்கு தோராயத்தை அறிமுகப்படுத்தினோம் அங்கு x கூறு வேகம் y கூறு வேகத்தை விட பெரியது என்று சொன்னோம் மேலும் du ஆல் dy உண்மையில் du ஆல் dx ஐ விட பெரியது என்றும் dv ஆல் dy dv ஆல் dx ஐ விட பெரியது என்றும் கூறினோம் நான் எழுத்துப்பிழை செய்தேன் இது x ஆக இருக்க வேண்டும் இது y ஆக இருக்கக்கூடாது x ஆக இருக்கக்கூடாது அதனால் எப்படியும் எனவே எல்லை அடுக்கு தோராயத்தை அறிமுகப்படுத்துவதற்கான வழி இது உங்கள் திரவ இயக்கவியல் பாடத்தில் கற்பிக்கப்படுகிறது என்று நினைக்கிறேன் எனவே நீங்கள் அளவு பகுப்பாய்வு வரிசை என்று அழைக்கப்பட வேண்டும் மாணவர் ஆனால் அவை y திசையில் உள்ளன ஆம் எனவே இப்போதைக்கு வைத்துக்கொள்வோம் நீங்கள் உண்மையில் அதைப் பார்ப்பீர்கள் ஏனென்றால் கட்டாய வெப்பச்சலனம் என்றால் உடல் சக்தியை விட ஓட்ட விகிதம் கணிசமாக பெரியதாக இருந்தால் இங்கு அதிக பங்கு வகிக்காது எனவே நாம் உண்மையில் அதைப் பார்ப்போம் எனவே நீங்கள் இயற்கையான வெப்பச்சலனத்தில் இருக்கும்போது குறிப்பாக உடல் சக்திகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன இந்த வகையான சக்தி அமைப்புகளில் அல்ல சரி எனவே இலவச நீராவி வேகம் U என்று நீங்கள் கூறினால் அது எல்லை அடுக்குக்கு வெளியே உள்ள திரவத்தின் வேகம் எனவே அது எல்லை அடுக்குக்கு வெளியே உள்ள திரவத்தின் வேகம் மற்றும் y கூறு திசையில் V என்பது சில பிரதிநிதித்துவ வேகம் v என்று வைத்துக்கொள்வோம் எனவே அதுதான் U என்பது x கூறு வேகத்திற்கான குறிப்பு வேகம் இல்லாத நீராவி குறிப்பு வேகம் எனவே இது U க்கான குறிப்பு வேகம் இது x திசையில் உள்ள திசைவேகம் மற்றும் இது V க்கான குறிப்பு வேகம் என்றால் இந்த மூலதன V என்னவென்று உங்களுக்குத் தெரியாது யூ என்றால் என்ன என்பது எங்களுக்குத் தெரியும் U என்பது இலவச நீராவி வேகம் மற்றும் L என்பது தட்டின் நீளம் என்று சொல்லலாம் எனவே இது x திசையில் உள்ள குறிப்பு நீள அளவுகோலாகும் எனவே நான் ஒருங்கிணைப்பை x மற்றும் y என வரையறுக்கிறேன் எனவே நினைவில் கொள்ளுங்கள் கடத்தலில் நீள அளவைப் பற்றி பேசினோம் இதேபோல் L என்பது இங்கே நீள அளவுகோலாகும் இந்தப் பிரச்சனைக்கும் டெல்டாவிற்கும் எல்லை அடுக்கு தடிமன் உள்ளது ஏனென்றால் y கூறுகளின் வேகத்தின் வேகம் 0 க்கு சமமாக y க்கு சமம் என்றும் அது 0 என்றும் இலவச நீராவி இருப்பிடத்தில் 0 என்றும் கூறினோம் எனவே திரவமானது y திசையில் நகர்கிறது மற்றும் அது y க்கு சமமான 0 மற்றும் y க்கு சமமான டெல்டா வலத்திற்கு இடையில் கட்டுப்படுத்தப்படுகிறது எனவே எல்லை அடுக்குக்கு வெளியே உள்ள திரவ ஓட்டம் முதன்மையாக x திசையில் நகரும் மாணவர் No எல்லை அடுக்குக்கு வெளியே மாணவர் முடியுமா இல்லை உண்மையில் இல்லை எனவே நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் நீங்கள் இலவச ஸ்ட்ரீமில் தொலைவில் பார்த்தால் அது முதன்மையாக இருக்கும் மாணவர் எல்லை அடுக்குக்கு வெளியே சரி ஆனால் அது ஏனெனில் மாணவர் இல்லை ஆனால் அது ஏனெனில் உங்கள் எல்லை அடுக்கு 99 சதவீத ஆற்றலாக வரையறுக்கப்பட்டுள்ளது எனவே நீங்கள் 100 சதவிகிதம் எடுத்தால் மாணவர் ஆம் பின்னர் நீங்கள் பூஜ்ஜிய y கூறு வேகம் வேண்டும் ஏனெனில் அது இலவச ஸ்ட்ரீம் இருக்க வேண்டும் அது இருக்க வேண்டும் மாணவர் ஏனெனில் உண்மையில் இங்கு y திசையில் எந்த திரவம் நகர்கிறதோ அது உண்மையில் x கூறு வேகத்தின் பின்னடைவால் ஈடுசெய்யப்படுகிறது அதுதான் உண்மையில் தொடர்ச்சியைக் கொண்டுவருகிறது எனவே நீங்கள் உண்மையில் தொடர்ச்சி சமநிலையைச் செய்தால் இலவச ஸ்ட்ரீமில் y கூறுகளின் வேகம் 0 ஆக இருக்க வேண்டும் என்பதைக் காண்பீர்கள் மாணவர் இல்லையெனில் திரவம் நகராது திரவத்தின் முதன்மை திசை x திசையில் இருக்காது மாணவர் பெரியது எனவே தரவு உள்ள இடத்திலிருந்து மேல் மேற்பரப்பு மற்றும் பெரியது பெரியது என்று சொன்னால் பெரியது என்ன மாணவர் x சமமான 0 மற்றும் x இலிருந்து அது சமநிலையில் இல்லை இல்லை y திசையில் என்ன இருக்கிறது மாணவர் ஆமாம் அது எல்லை அடுக்குக்குள் இருக்கப் போகிறதா அல்லது எல்லைக்கு வெளியே இருந்தால் அது எல்லை அடுக்குக்கு வெளியே இருக்கும் மாணவர் நான் குறிக்கவில்லை இல்லை நீங்கள் மாட்டீர்கள் இல்லை நீங்கள் மாட்டீர்கள் நீங்கள் செய்ய மாட்டீர்கள் ஏனென்றால் நீங்கள் உண்மையில் ஒரு தொடர்ச்சி சமன்பாட்டை எழுதினால் தொடர்ச்சி சமன்பாட்டை எழுதுங்கள் என்று கூறுகிறீர்கள் மாணவர் கொஞ்சம் காத்திருங்கள் கேளுங்கள் எனவே நீங்கள் தொடர்ச்சியை எழுதினால் இது உங்கள் கட்டுப்பாட்டு தொகுதி என்று சொன்னால் உங்கள் தொடர்ச்சி சமன்பாட்டை இங்கே எழுதுங்கள் இப்போது இங்கே நீங்கள் நிச்சயமாக கட்டுப்பாட்டு அளவிலிருந்து வெளியேறும் திரவத்தைப் பார்க்கப் போகிறீர்கள் ஏனென்றால் இப்போது இது எல்லை அடுக்குக்குள் உள்ளது மற்றும் ஒரு திரவ ஸ்ட்ரீம் இடைமுகத்தால் வழங்கப்படும் உராய்வை இன்னும் அனுபவித்து வருகிறது ஆனால் நீங்கள் இங்கே ஒரு கட்டுப்பாட்டு தொகுதியை எழுதினால் மாணவர் ஐயா எனக்கு மாஸ் ஃப்ளக்ஸ் இல்லை நீங்கள் ஒரு வெகுஜன ஃப்ளக்ஸ் இங்கே இல்லை நீங்கள் இங்கே ஒரு வெகுஜன ஃப்ளக்ஸ் வேண்டும் மாணவன் ஐயா என்னிடம் மாஸ் ஃப்ளக்ஸ் இல்லை இப்போது நீங்கள் மாட்டீர்கள் எனவே நீங்கள் கவனமாக எழுதுங்கள் உங்களுக்கு இருக்காது உங்களிடம் இருக்காது உங்களுக்கு நிறை ஃப்ளக்ஸ் இருக்காது மாணவர் அது சில விரிவுரைகள் மீண்டும் சரி எல்லை அடுக்குக்கு வெளியே இல்லை இருக்காது உங்களிடம் இருக்காது எல்லை அடுக்குக்கு வெளியே நன்றாக இருந்தால் உங்களிடம் நிறை ஃப்ளக்ஸ் இருக்காது அதாவது திரவம் இல்லை x திசையில் மட்டும் நகராது நீங்கள் y திசையில் நிகர அழுத்த சாய்வுகளைக் கொண்டிருக்கப் போகிறீர்கள் உண்மையில் y திசையில் நிகர அழுத்த சாய்வு 0 ஆக இருக்க வேண்டும் என்பதை அளவு பகுப்பாய்வு வரிசையிலிருந்து நீங்கள் பார்க்கப் போகிறீர்கள் சிறிது நேரத்தில் அதைப் பார்ப்போம் எனவே எப்படியும் டெல்டா என்பது y திசையில் உள்ள குறிப்பு நீள அளவுகோலாக இருந்தால் எனவே இப்போது நீங்கள் y கூறு உந்த சமநிலையைப் பார்த்தால் நாம் சிறிது நேரத்தில் x கூறுக்கு வருவோம் நீங்கள் y கூறு உந்த சமநிலையைப் பார்த்தால் நீங்கள் dx மற்றும் vdv மூலம் dy மூலம் udv ஐப் பெறுவீர்கள் அது மைனஸ் 1 ஆல் rho dP ஆல் dy பிளஸ் mu ஆல் டெல் ஸ்கொயர் v ஆக இருக்க வேண்டும் எனவே அதுவே y கூறு உந்த சமநிலை இப்போது u இன் அளவின் வரிசை இலவச ஸ்ட்ரீம் குறிப்பு வேகம் எனவே dx ஆல் udv உண்மையில் U ஆக அளவிடப்படும் இது x கூறுகளின் திசைவேகத்திற்கான அளவின் வரிசை V ஆல் பெருக்கப்படுகிறது இது L ஆல் வகுக்கப்படும் y கூறுகளின் திசைவேகத்திற்கான அளவின் வரிசையாகும் எனவே v என்றால் என்னவென்று எங்களுக்கு இன்னும் தெரியவில்லை என்பதை நினைவில் கொள்ளவும் எனவே v ஐப் பயன்படுத்துவதற்கான தொடர்ச்சி சமன்பாட்டை எவ்வாறு கண்டுபிடிப்பது எனவே தொடர்ச்சி சமன்பாட்டிலிருந்து நீங்கள் du ஆல் dx பிளஸ் dv ஆல் 0 க்கு சமமாக இருக்கும் எனவே இங்கிருந்து நீங்கள் U ஆல் L என்பது U மற்றும் L என்பது x க்கான அளவின் வரிசை என்பதை நீங்கள் காண்பீர்கள் 0 க்கு சமமாக இருக்க வேண்டிய டெல்டாவின் பிளஸ் v நன்றாக இருக்கும் எனவே இங்கிருந்து V ஆனது உண்மையில் U ஆக டெல்டாவாக L ஆல் அளவிடப்பட வேண்டும் என்பதைக் காண்கிறோம் எனவே y கூறுகளின் திசைவேகத்தின் அளவு வரிசையானது எல்லை அடுக்கு தடிமனால் பெருக்கப்படும் இலவச ஸ்ட்ரீம் திசைவேகமாக அளவிடப்படுகிறது எனவே இப்போது இதனுடன் அதாவது d v ஆல் d x ஆல் u என்பது உண்மையில் U சதுர டெல்டாவை L சதுரத்தால் அளவிடும் இப்போது நீங்கள் vdv மூலம் dy v அளவுகோல்களை மூலதனம் V ஆகவும் dv ஐ dy அளவுகோல்களால் V டெல்டாவாகவும் பார்த்தால் எனவே அது டெல்டாவால் V சதுரமாக இருக்கும் அது U சதுர டெல்டா சதுரம் டெல்டா சதுரமாக டெல்டாவால் எல் சதுரமாகப் பிரிக்கப்படும் எனவே அது u டெல்டாவாக இருக்கும் ஓ நான் L சதுரத்தின் மூலம் ஒரு L U டெல்டாவை தவறவிட்டேன் அதாவது oh U ஸ்கொயர் டெல்டாவை L சதுரம் சரி எனவே அதாவது dx மூலம் udv மற்றும் dy மூலம் vdv உண்மையில் ஒரே அளவிலான அளவைக் கொண்டவை இங்கிருந்து நீங்கள் தெளிவாகக் காணலாம் இது எல் சதுரத்தின் U சதுர டெல்டா அதே அளவுகோல் நீங்கள் dx மூலம் dv க்கு v கிடைக்கும் எனவே இது ஒரு முக்கியமான அவதானிப்பு ஆகும் இது dy மூலம் dv ஆக இருக்கும் எனவே y கூறு உந்த சமநிலையில் முதல் இரண்டு சொற்கள் அவை உண்மையில் அதே அளவு வரிசையில் அளவிடப்படுகின்றன எனவே இப்போது அழுத்தம் காலத்தைப் பார்ப்போம்

எனவே dy மூலம் dP எனவே deltaP என்றால் y திசையில் அழுத்தம் சாய்வு என்று வைத்துக்கொள்வோம் எனவே deltaPy இது Rho என டெல்டாவாக அளவிடும் எனவே y திசையின் எல்லை அடுக்கு தடிமன் இப்போது deltaPy ஆக உள்ளது எனவே அது தான் எனவே deltaPy செயலற்ற தன்மையால் வழங்கப்படுகிறது வேகத்தின் அடிப்படையில் அழுத்தம் விதிமுறைகள் என்ன வேகத்தின் அடிப்படையில் அழுத்த டெல்டாபியை எப்படி எழுதுவது மாணவர் பெர்னௌலி சமன்பாடு பெர்னௌலியின் சமன்பாடு நாம் பெறுகிறோம் எனவே அது rho V சதுரமாக L ஆல் வலதுபுறமாக 1 ல் Rho ஆல் டெல்டாவாக அளவிடப்படுகிறது எனவே அது V சதுரம் L ஆல் டெல்டாவாக இருக்கும் ஆனால் V ஆனது L ஆல் U ஆக டெல்டாவாக மாறுகிறது என்பதை நாம் அறிவோம் எனவே அது U ஸ்கொயர் டெல்டா ஸ்கொயர் ஆல் எல் ஸ்கொயர் ஆல் டெல்டாவை எல் ஓப்ஸ் ஆக இருக்கும் நான் எக்ஸ்ட்ரா எல் காலத்தை வைத்தேன் தவறு எனவே இது டெல்டாபி செதில்களால் rho v சதுரமாக இருக்க வேண்டும் மாணவர் இரண்டு இரண்டு சரியானது எனவே அது rho V சதுரமாக 2 ஆல் அளவிடப்படுகிறது எனவே நான் மாடுலோ மாறிலியை எடுத்துக் கொண்டால் எனவே இது உண்மையில் எல் சதுரத்தால் U சதுர டெல்டாவாக அளவிடப்படுகிறது எனவே இது டெல்டாபிக்கு rho மூலம் டெல்டாவிற்கு அளவிடுதல் ஆகும் எனவே deltaPy என்பது Rho U சதுர டெல்டா சதுரத்தால் L சதுரமாக அளவிடப்படுகிறது எனவே இப்போது அதனால் அது முழு சதுரத்தை L ஆல் டெல்டாவாக மாற்றுகிறது எனவே எல்லை அடுக்கு தோராயத்தில் டெல்டா L right ஐ விட மிகவும் சிறியது என்று கூறினோம் எனவே டெல்டா L ஐ விட மிகவும் சிறியதாக இருப்பதால் L சதுரத்தின் டெல்டா சதுரம் 1 ஐ விட கணிசமாக சிறியதாக இருக்கும் எனவே தோராயமாக deltaPy அழுத்தம் உண்மையில் y திசையில் அழுத்தம் மாற வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் உண்மையில் தோராயமாக மாறாமல் இருக்கும் அதாவது dP ஆல் dy தோராயமாக 0 ஆக இருக்க வேண்டும் எனவே y திசையில் அழுத்தம் சாய்வு தோராயமாக மாறாமல் இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அழுத்தம் மாற்றம் மாறாமல் இருக்கும் பின்னர் அழுத்தம் சாய்வு 0 என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் அதாவது நிகர ஓட்டம் இல்லை என்றால் அது நிகர ஓட்டம் மட்டுமே என்பதை நினைவில் கொள்கிறது இது y கூறு வேகம் 0 என்று அர்த்தமல்ல இது ஏற்கனவே y திசையில் திரவத்தின் நிகர ஓட்டம் இல்லை என்று அர்த்தம் ஓட்டத்தின் அனைத்து முதன்மை திசையும் x திசையில் சரியாக உள்ளது எனவே இதேபோல் நாம் x கூறு வேக வேகம் சமநிலை மிகவும் ஒத்த அளவு பகுப்பாய்வு செய்ய முடியும் எனவே நீங்கள் அதே பகுப்பாய்வு செய்கிறீர்கள் எனவே x கூறு உந்த சமநிலையானது dx மற்றும் vdu ஆல் dy ஆல் udu ஆகக் குறைவதை நீங்கள் காண்பீர்கள் எனவே நாம் அதையே செய்ய வேண்டும் கடினமான பகுதி y உந்த சமநிலை x உந்த சமநிலை பார்க்க மிகவும் எளிதானது இரண்டாவது சாய்வு ஏன் இங்கு இருக்கக்கூடாது நீங்கள் அளவிடுதல் மாறிகளை அறிமுகப்படுத்துங்கள் மற்ற எல்லா விதிமுறைகளையும் விட அளவு வரிசை மிகவும் சிறியதாக இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் எனவே நீங்கள் அதை புறக்கணிக்கிறீர்கள் இதேபோல் ஆற்றல் சமநிலையை மீண்டும் செய்யலாம் யோசனையானது dx க்கு சமமான dT ஆல் k க்கு d ஸ்கொயர்டிக்கு சமம் d ஸ்கொயர் மற்றும் udCa இல் நிறை இருப்பு dx மற்றும் vdCa ஆல் DAB க்கு சமம் d சதுரம் Ca மூலம் dy சதுர எனவே அதுவே நிறை சமநிலை எனவே எல்லை அடுக்கு தோராயத்தை அறிமுகப்படுத்திய பிறகு y திசையில் உள்ள சாய்வுகள் x திசையில் உள்ள சாய்வுகளை விட கணிசமாக பெரியதாக இருக்கும் எனவே அந்த தோராயத்தை நீங்கள் அறிமுகப்படுத்தியவுடன் இது வேக வெப்பநிலையின் இயக்கவியல் மற்றும் எல்லை அடுக்கின் செறிவுக்கான குறைக்கப்பட்ட சமன்பாடு ஆகும் நிச்சயமாக dP by dy 0 எனவே இது உங்கள் y கூறு உந்த சமநிலை மாணவர் மீதமுள்ள காலத்தில் அவை இல்லை எனவே கூடுதல் டெல்டா இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் மாணவர் ஒரே வரிசை இல்லை எனவே டெல்டா P ரோ ரைட் எனவே நீங்கள் அடர்த்தியால் வகுக்க வேண்டும் மாணவன் ஐயா நானும் அந்த டெல்டாவை பிரிக்க வேண்டும் சரி மாணவர் மாணவர் சரி சரி எனவே நீங்கள் உண்மையில் கவனத்தில் கொண்டால் எனவே நீங்கள் டெல்டாவின் காரணியை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அவை அனைத்தும் சம அளவு வரிசையாக இருந்தால் மற்றும் ஏனெனில் deltaP மாணவர் எனவே டெல்டாPy ஆனது rho ஆக u சதுர டெல்டா சதுரத்தை L சதுரத்தால் அளவிடுவதால் அது நிலையானதாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் எனவே எங்களிடம் டெல்டா ரைட் 1 உள்ளது எனவே அதனால் தான் எனவே அவை அனைத்தும் ஒரே அளவிலான அளவைக் கொண்டுள்ளன இப்போது நீங்கள் எந்த விதிமுறைகளையும் ரத்து செய்ய முடியாது எனவே அழுத்தம் தோராயமாக நிலையானது என்று மட்டுமே நீங்கள் சொல்ல முடியும் அவ்வளவுதான் நீங்கள் சொல்ல முடியும் மாணவர் இல்லை டெல்டா Py அளவிடுதலில் இருந்து வெளிவருவது தோராயமாக நிலையானது என்று நீங்கள் கருதினால் dP இன் காரணியை dy ஆல் குறைப்பது 0 சரியானது ஏனென்றால் மற்ற எல்லா சொற்களும் ஒப்பிடக்கூடியவை என்றாலும் ஆனால் அவை மிகவும் சிறியது எனவே dP by dy 0 ஆக இருக்க வேண்டும் எனவே y திசையில் அழுத்தம் மாற்றம் நிலையானது என்று அளவு பகுப்பாய்வு வரிசை உங்களுக்குச் சொன்னால் இயற்கையாகவே dP by dy தோராயமாக 0 என்று எதிர்பார்க்கலாம் மீண்டும் அது தோராயமானது மாணவர் ஆனால் y இது y அளவிடுதல் மிகவும் சிறியது சரி எனவே அந்தத் திசையில் அழுத்தம் மிகவும் சிறியதாக மாறினால் நிகர அழுத்த சாய்வு தோராயமாக 0 ஆக இருக்க வேண்டும் இல்லையெனில் நீங்கள் y திசையில் நிகர ஓட்டத்தைப் பெறுவீர்கள் எனவே y திசையில் நிகர ஓட்டம் இல்லை நிகர ஓட்டம் x திசையில் மட்டுமே உள்ளது எல்லை அடுக்கில் ay கூறு வேகம் உள்ளது ஏனெனில் திரவம் அதைப் பார்க்கிறது அது சுவருடன் உராய்வை அனுபவிக்கிறது அது உராய்வை அனுபவிக்கிறது இடைமுகம் ஆனால் y திசையில் நிகர அழுத்த சாய்வு 0 ஆக இருக்க வேண்டும் அதாவது தோராயமானது மிக முக்கியமானது தோராயமாக 0 மட்டுமே எனவே இப்போது நான் சில அளவீடுகளை அறிமுகப்படுத்தப் போகிறேன் எனவே xstar என்பது எனது புதிய மாறி என்றும் அதை தட்டின் நீளத்துடன் அளவிடுகிறேன் என்றும் வைத்துக்கொள்வோம் மாணவர் மேலும் y நட்சத்திரமும் நான் அதை தட்டின் நீளத்துடன் அளவிடுகிறேன் ஏனெனில் அது அளவிடக்கூடிய சொத்து எனவே எல்லை அடுக்கு தடிமன் அளவிடக்கூடிய சொத்து அல்ல இது நீங்கள் அளவிடக்கூடிய ஒன்று அல்ல பின்னர் நான் உஸ்டார் u ஐ x கூறு வேகத்தால் ப்ரீ ஸ்ட்ரீம் திசைவேகத்தால் வகுத்தால் அது மூலதனம் U எனவே மூலதனம் U என்றால் கட்டற்ற ஸ்ட்ரீம் வேகம் மற்றும் நான் சொன்னால் v நட்சத்திரம் v என்பது மூலதனம் V மூலதன U எனவே x மற்றும் y கூறுகளை அளவிட அதே வேகம் இல்லாத ஸ்ட்ரீம் வேகத்தை நான் பயன்படுத்துகிறேன் ஏனெனில் அதுதான் என்னிடம் உள்ள அளவிடக்கூடிய அளவு எனவே இதேபோல் நான் இந்த இனத்தின் செறிவை ஃபிரீ ஸ்ட்ரீம் செறிவு மற்றும் வெப்பநிலையுடன் தொடர்புடைய ஃப்ரீ ஸ்ட்ரீம் திரவ வெப்பநிலையுடன் அளவிட முடியும் எனவே இந்த அளவிடுதல்களை நான் அறிமுகப்படுத்தினால் இப்போது இந்த சமன்பாடுகளை நான் அல்லாத பரிமாணமாக்கப் போகிறேன் எனவே அது u இன் உஸ்டர் யு இன் டுஸ்டார் பை எல் டு டிஎக்ஸ்ஸ்டார் பிளஸ் யூ இன்டு விஸ்டார் யு இன் வு ஸ்டார் பை வை ஸ்டார் டி ஹேட்ஸ் மைனஸ் 1 பை ரோக்கு சமமாக இருக்கும் இப்போது அழுத்தத்தை நீங்கள் உண்மையில் Rho v சதுரத்துடன் அளவிடலாம் எனவே நான் P நட்சத்திரத்தை Rho v ஸ்கொயர் மூலம் P ஆக அறிமுகப்படுத்தினால் எனவே அது அழுத்தத்திற்காக நான் அறிமுகப்படுத்தும் அளவுகோலாக இருந்தால் எனவே அது rhov சதுரமாக dP நட்சத்திரமாக இருக்கும் rho u சதுரம் நன்றி L ஆல் dx சதுரமாக வகுக்கப்படும் எனவே அழுத்தம் கூட்டல் mu என்பது rho ஆல் mu ஆகவும் d ஸ்கொயர் உஸ்டாராகவும் L சதுரத்தால் dystar சதுரமாகவும் வகுக்கப்படும் எனவே இப்போது இதைப் போன்ற எல்லா விதிமுறைகளையும் ரத்து செய்தால் இது dxstar மூலம் dustar ஆகவும் vstar ஆக du star ஆக dy star ஆகவும் மாறும் இப்போது L by U ஸ்கொயர் கொண்டு வருகிறேன் எனவே L by U சதுரம் வெளியே செல்கிறது rho ரத்து செய்யும் எனவே அது dx நட்சத்திரத்தால் மைனஸ் dP நட்சத்திரமாக இருக்கும் மேலும் இப்போது என்னிடம் L by U ஸ்கொயர் உள்ளது எனவே அது mu ஆல் rho ஆல் மு ஆல் எல் ஸ்கொயர் ஆல் எல் ஆல் உஸ்குவேர் ஆல் டி ஸ்கொயர் உஸ்டார் ஆல் டைஸ்டார் ஸ்கொயர் இந்த சொல் என்ன இது ஒரு எண் ரெனால்ட்ஸ் எண் மாணவர் எனவே அது dxstar மூலம் dxstar மற்றும் vstar dustar மூலம் dystar ஆக இருக்கும் இது dxstar இன் மைனஸ் dPstar க்கு சமம் மற்றும் ரெனால்ட்ஸ் எண்ணின் மூலம் ஒன்று தட்டின் நீளத்தின் அடிப்படையில் dystar மூலம் d ஸ்கொயர் உஸ்டாராக வரையறுக்கப்படுகிறது எனவே ரெனால்ட்ஸ் எண் ஒன்றும் இல்லை ஆனால் Rho இண்ட் யூ இன்ட் எல் ஆல் மியூ எனவே இயக்கவியல் பாகுத்தன்மையை நான் அறிந்தால் இது rho மூலம் mu ஆகும் எனவே ரேனால்ட்ஸ் எண் U ஆல் எல் ஆல் மு எனவே இது தட்டையான தட்டுக்கான ரெனால்ட்ஸ் எண் இது தட்டையான தட்டின் நீளத்தின் அடிப்படையில் வரையறுக்கப்படுகிறது எனவே இந்த ரெனால்ட்ஸ் எண் லேமினார் முதல் கொந்தளிப்பான ஓட்டம் வரையிலான மொழிபெயர்ப்பு என்ன என்பதை உங்களுக்குத் தெரிவிக்கும் எனவே இது ரெனால்ட்ஸ் எண்ணின் விகிதமாகும் இது பிசுபிசுப்பு விசைகளின் மீது மந்தநிலையின் விகிதமாகும் இது பிசுபிசுப்பு சக்திகளின் மீது செயலற்ற விகிதமாகும் செயலற்ற சக்தி என்றால் என்ன மாணவர் அரை rho U சதுரம் அரை rho Usquare அது தான் L ஆல் வகுக்கப்பட்ட அழுத்தம் மாணவர் Lsquare ஆல் பெருக்கப்பட்டது மாணவர் ஆம் ஆம் அது மன அழுத்தம் சரி மற்றும் பிசுபிசுப்பு சக்திகளைப் பற்றி என்ன மாணவர் U மேல் L ஐ L சதுரத்தால் பெருக்கினால் அது பிசுபிசுப்பு சக்திகளுக்கு செயலற்ற விகிதத்தை உங்களுக்கு வழங்குகிறது எனவே நீங்கள் இதைப் பெற்றவுடன் எனவே திரவ ஓட்டத்தில் செயலற்ற மற்றும் பிசுபிசுப்பு சக்திகளின் விளைவு என்ன என்பதை இது உங்களுக்குக் கூறுகிறது இது ரெனால்ட்ஸ் எண் வகைப்படுத்துகிறது எனவே நீங்கள் ரெனால்ட்ஸ் எண்ணை அறிந்தால் திரவத்தின் பண்புகள் ஓட்டத்தின் தன்மை என்ன என்பதை உங்களுக்குத் தெரிவிக்கும் எனவே அது கைப்பற்றுகிறது இது அடர்த்தி மற்றும் பாகுத்தன்மை போன்ற திரவத்தின் அனைத்து பண்புகளையும் ஒருங்கிணைக்கிறது இது திரவ ஓட்டத்தை பாதிக்கிறது மற்றும் ஓட்டத்தின் தன்மை என்னவாக இருக்க வேண்டும் என்பதை இது வகைப்படுத்துகிறது